எனவே சைனுசாய்டு மற்றும் பேஸர்கள் பற்றிய இரண்டாவது விரிவுரைக்கு வருக இந்த குறிப்பிட்ட தலைப்புக்குச் செல்வதற்கு முன் ஒரு நல்ல வரலாற்று நிகழ்வு உதாரணத்தை தருகிறேன் அடிப்படையில் இது 19 வதுநூற்றாண்டில் நடந்த ஒரு போர் தொடர்பானது இந்த யுத்தம் ஆயுதங்களுடன் சண்டையிட்ட போர் அல்ல ஆனால் அது வார்த்தைகளின் போர் அந்த வார்த்தைகள் என்ன அந்த வார்த்தைகள் ஏ சி மற்றும் டி அந்த நேரத்தில் நிறைய விவாதங்கள் நடந்துகொண்டிருந்தன அது 1890 காலஃபேஸ் த்தில் நடந்தது அது டி சி உயர்ந்ததா அல்லது ஏ சி உயர்ந்ததா எது உயர்ந்தது என்பதாகும் இறுதியில் ஏ சி வென்றது இல் அதிக தூரத்திற்கு சக்தியை மாற்ற முடிந்த்து இழப்புகள் குறைவாக இருந்தன மேலும் அதிக வோல்டேஜ் உருவாக்குவது எளிதாக இருந்தது அதனால்தான் இறுதியாக 1895 ஆம் ஆண்டில் மக்கள் ஏ யை விருப்பமான வோல்டேஜ் மூலமாக ஏற்றுக்கொண்டனர் எனவே இப்போது சர்க்யூட் பகுப்பாய்வில் ஏசி ஏன் முக்கியமானது ஏன் ஏ யைப் படிக்க விரும்புகிறோம் என்பதைப் புரிந்துகொள்வோம் எனவே முதலில் சைனுசாய்டைப் புரிந்துகொள்வோம் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நேரம் மாறுபடும் சைனுசாய்டல் வோல்டேஜ் ம் அல்லது மின்னோட்ட மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த சர்க்யூட் களை பகுப்பாய்வு செய்யத் தேவையான அடிப்படைக் கருத்துகளைப் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இந்த நேரம் மாறுபடும் சைனுசாய்டல் தூண்டுதல் என்பது சைனுசாய்டு கொடுத்த தூண்டுதல் ஆகும் இப்போது கேள்வி என்னவென்றால் சைனுசாய்டு என்றால் என்ன சைனுசாய்டு என்பது சைன் அல்லது கொசைன் செயல்பாடுகளின் வடிவத்தைக் கொண்ட ஒரு சிக்னல் ஆகும் இப்போது சைனுசாய்டல் கரண்ட் பொதுவாக மாற்று கரண்டாக குறிப்பிடப்படுகிறது இது மாற்று கரண்ட் என்று நீங்கள் கூறும்போதெல்லாம் நீங்கள் சைனுசாய்டல் கரண்டை பற்றி பேசுகிறீர்கள் என்று அர்த்தம் அது அடிப்படையில் சைன் அல்லது கொசைன் செயல்பாட்டின் வடிவத்தில் இருக்கும் இத்தகைய கரண்ட் ஒவ்வொரு வழக்கமான நேர இடைவெளியிலும் தலைகீழாக மாறுகிறது அதாவது இது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் மாறும் எனவே இந்த சைனுசாய்டல் கரண்ட்டால் அல்லது வோல்டேஜ் மூலத்தால் இயக்கப்படும் சர்க்யூட் ஏசி சர்க்யூட் கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நாம் ஏன் சைனுசாய்டுகளில் ஆர்வம் காட்டுகிறோம் முதலாவதாக சைனுசாய்டலின் சிறப்பியல்பு நேர்மறை மற்றும் எதிர்மறையாக செல்கிறது சைனுசாய்டல் சிக்னல் உருவாக்க மற்றும் கடத்த மிகவும் எளிதானது இப்போது கிட்டத்தட்ட உலகெங்கிலும் உருவாக்கப்படும் வோல்டேஜ் ஏசி ஆகும் மற்றும் இது குடியிருப்பு தொழில்துறை அல்லது வணிக ரீதியான பல்வேறு சுமைகளுக்கும் வழங்கப்படுகிறது சி மிகவும் முக்கியமானது மற்றும் இது உலகம் முழுவதும் மிகவும் பயன்படுத்தப்படுவதால் ஏசி கரண்ட் அல்லது வோல்டேஜ் மூலத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ள ஏசி சர்க்யூட் களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது மற்றொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் ஃபோரியர் அனாலிஸிஸ் பயன்படுத்தி எந்தவொரு நடைமுறை கால சிக்னலையும் நாம் சைனுசாய்டுகளின் தொகையாக மாற்ற முடியும் மேலும் இந்த சைனுசாய்டுகள் கணித ரீதியாக கையாள மிகவும் எளிதானது ஏனென்றால் டெரிவேடிவ் அதாவது சைனின் டெரிவேடிவ் காஸ் காஸின் டெரிவேடிவ் சைன் எனவே டெரிவேடிவ் மற்றும் இன்டக்ரல் சைனுசாய்டுகளாகவே இருக்கும் என்று அர்த்தம் எனவே சர்க்யூட் பகுப்பாய்விற்கு சைனுசாய்டுகள் மிகவும் முக்கியம் இப்போது ஒரு சைனுசாய்டைக் கருத்தில் கொண்டு சைனுசாய்டுகளின் பல்வேறு கூறுகள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் நாம் சைனுசாய்டை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் சைனுசாய்டைப் போன்றது இப்போது t என்பது நேர மாறுபாடு Vm என்பது சிக்னல்யின் ஆம்ப்ளிட்யூட் பின்னர் உங்களிடம் மற்றொரு கூறு உள்ளதுஇது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இந்த குறிப்பிட்ட சிக்னல் நேர்மறையிலிருந்து எதிர்மறையாக மாற்றுகிறது என்று தெரிவிக்கிறது எனவே இப்போது நீங்கள் பார்த்தால் ஸ்லைடில் இரண்டு படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதல் படத்தில் பொறுத்த சிக்னல்யின் மாறுபாடு உள்ளது இப்போது இங்கே என்ன ஆங்குலர் ஃப்ரீக்யுண்சி என அழைக்கப்படுகிறது இது ஒரு வினாடிக்கு ரேடியன்ஸ் என்று அளவிடப்படுகிறது இப்போது இந்த படத்தில் நாம் என்ன செய்கிறோம் ஆங்கிள் ஐப் பொறுத்து வோல்டேஜ் சிக்னலின் வீச்சைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் ஏனெனில் இது இது ஆங்கிள் ஐத் தவிர வேறில்லை இரண்டாவது படத்தில் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் நேரத்தைப் பொறுத்து வோல்டேஜ் வீச்சைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இரண்டு புள்ளிவிவரங்களையும் நீங்கள் பார்த்தால் அவை மாற்றாக நேர்மறை மற்றும் எதிர்மறையாக இருக்கும் எனவே இங்கே நீங்கள் சிக்னல் நேர்மறையாக இருப்பதைக் காண்கிறீர்கள் இங்கே அது எதிர்மறையானது மீண்டும் ஆங்கிளிற்குப் பிறகு மீண்டும் மீண்டும் அதே போன்று வருகிறது இதேபோல் நேர மாறுபாட்டை நீங்கள் கண்டால் T நேரத்திற்குப் பிறகு மீண்டும் சிக்னல் அதே போன்று வருவதைக் காண்பீர்கள் T என்றால் என்ன T என்பது சைனுசாய்டின் கால அவகாசம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு காலஃபேஸ் த்திற்கு பிறகு சைனசாய்டு மீண்டும் மீண்டும் வருகிறது இந்த இரண்டு படங்களிலிருந்து நாம் என்ன பெற முடியும் இரண்டு படங்களையும் நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் என்று பார்க்கிறோம் நாம் என்ன சொல்ல முடியும் நாம் என சொல்ல முடியும் அது காலத்தை என காட்டலாம் ஒவ்வொரு காலஃபேஸ் ம் T க்குப் பிறகு இது மீண்டும் நிகழ்கிறது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் அசல் சிக்னல் ஆக இருந்தால் பின்னர் என்பது இப்போது வெளியீடு என்னவென்றால் ஏனென்றால் நீங்கள் வை உள்ளே எடுத்தால்முதலாவது ஆகிறது இரண்டாவது ஆகிறது இப்போது இதன் மதிப்பு என்ன அது மீண்டும் ஆகிறது எனவே இறுதியாக நமக்கு என்ன கிடைக்கும் நாம் பெறுகிறோம் இந்த வழியில் நாம் செயல்பாட்டில் T ஐ சேர்த்தால் அது இறுதியில் அசல் சிக்னல்யாக மாறும் என்று சொல்லலாம் T என்று இருக்கும் ஒவ்வொரு காலஃபேஸ் த்திற்கும் பிறகு சிக்னல் மீண்டும் நிகழ்கிறது என்பதாகும் ஆகவே அது tஇல் உள்ள அதே மதிப்பை இல் கொண்டுள்ளதுஎன்று நாம் கூறலாம் அதனால்தான் கால இடைவெளி உள்ளது பொதுவாக எந்தவொரு செயல்பாடும் இருந்தால் அது ஒரு முழு மதிப்பால் பெருக்கப்படும் காலமாக இருந்தால் பின்னர் சிக்னல் கால இடைவெளியில் இருக்கும்என்று நாம் கூறலாம் T என்பது கால இடைவெளியைத் தவிர வேறில்லை என்பதை இப்போது நாம் பார்த்துள்ளோம் இதைப் பயன்படுத்தி செயல்பாடு என்பது கால செயல்பாடு என்று சொல்லலாம் இப்போது மற்றொரு அளவைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இது சைக்ளிக் ஃப்ரீக்யுண்சி என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக சைக்ளிக் ஃப்ரீக்யுண்சி என்று கூறுவதில்லை ஃப்ரீக்யுண்சி என்று தான் சொல்கிறோம் எனவே ஃப்ரீக்யுண்சி f என்றால் என்ன f என்பது காலம் தவிர வேறொன்றுமில்லை இப்போது நீங்கள் இந்த மதிப்பை முந்தைய சமன்பாட்டில் வைத்தால் அதாவது நாம் பெறுவோம் நமக்கு என்ன கிடைக்கும் எனவே இது அடிப்படையில் ஆங்குலர் ஃப்ரீக்யுண்சி விநாடிக்கு ரேடியன்ஸ் என அளவிடப்படும் மற்றும் சைக்ளிக் ஃப்ரீக்யுண்சி ஹெர்ட்ஸில் அளவிடப்படும் இதற்கான உறவாகும் நீங்கள் பொதுவாகக் காணும் மற்றொரு பொதுவான சொல் இது தருகிறது எனவே நாம் மற்றொரு சொல்லைச் சேர்க்கிறோம் இது குறிப்பிட்ட அலை வடிவத்தின் ஃபேஸ் தவிர வேறில்லை இதற்கு என்ன அர்த்தம் நீங்கள் உருவத்தைப் பார்த்தால் வோல்டேஜ் என கண்டால் அதன் அலை வடிவம் 0 இலிருந்து தொடங்கவில்லை அது 0 க்கு முன்பு எங்கிருந்தோ தொடங்குகிறது எனவே நீங்கள் t இன் மதிப்பை 0 க்கு சமமாக வைத்தால் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் அதாவது 0 க்கு சமமான நேரத்தில் இந்த சிக்னலுக்கு சில மதிப்பு உள்ளது அதனால்தான் அது 0 க்கு சமமான நேரத்தில் சில நேர்மறையான மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே இது 0 மதிப்புக்கு முன்பே தொடங்குகிறது என்று பொருள் இப்போது நீங்கள் இதை மற்றொரு சிக்னல் உடன் ஒப்பிட்டால் எதுவும் இல்லை ஆனால் நாம் முன்பு கருதிய அசல் சிக்னல் க்கு சமமாக இருக்கும் நாம் இரண்டையும் வரைந்தால் இது Vm sin omega tஐத்தவிர வேறொன்றுமில்லை இது தோற்றத்திலிருந்துதொடங்குகிறது இது தோற்றத்திற்கு முன்பே தொடங்குகிறது எனவே ஆங்கிள் வோல்டேஜ் சில முன்னணி கூறுகளை தருகிறதுஎன்றும் அது ஃபேஸ் ஆங்கிள் என்றும் அழைக்கப்படுகிறது நாம் ஆங்கிள் மூலம் யைவிட முன்னணியில் உள்ளதுஅல்லது யைவிட ஆங்கிள் மூலம் தேக்கநிலையில் உள்ளது என சொல்ல முடியும் இப்போது ஆங்கிள் 0 க்கு சமமாகஇல்லாவிட்டால்வோல்டேஜ் ம் v1 மற்றும் v2 ஃபேஸ் த்திற்கு வெளியே உள்ளன அல்லது நாம்0 க்கு சமமாக இருந்தால் வோல்டேஜ் ம் v1 மற்றும் வோல்டேஜ் ம் v2 இரண்டும் அலை வடிவம் ஒன்றிணைந்து அவை ஒரே நேரத்தில் அவற்றின் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சத்தை எட்டும் எனவே இந்த ஃபேஸ் வேறுபாடு இரண்டு அலைவடிவங்கள் ஒன்றுக்கொன்று ஃபேஸ் த்திற்கு வெளியே இருப்பதை வரையறுக்கும் இப்போது சைனுசாய்டு சைன் அல்லது கொசைன் வடிவத்தில் குறிப்பிடப்படலாம் மேலும் இது ட்ரிக்னோமெட்ரிக் அடையாளங்களைப் பயன்படுத்தி ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்றப்படலாம் விவரங்களுக்குச் செல்வதற்கு முன் நீங்கள் சைனுசாய்டுகள் மற்றும் பேஸரில் பணிபுரியும் போது தொடர்ந்து பயன்படுத்தும் சில ட்ரிக்னோமெட்ரிக் அடையாளங்களைப் பார்ப்போம் முதல் ஒன்றை பார்ப்போம் முதல் ஒன்று என்ன முதலாவது சைன் A பிளஸ் B எனவே நாம் யைக் கருத்தில் கொள்வோம் இப்போதுக்குப் பதிலாக நீங்கள் யைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டால்நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பிளஸை மைனஸுடன் மாற்ற வேண்டும் அதாவது இப்போது உங்களிடம் உள்ளது எனவே அதற்கு நேர்மாறாக அதன் மதிப்பைக் கண்டுபிடிக்கக் கேட்டால் உங்களிடம் உள்ளது இப்போது இவற்றைப் பயன்படுத்தி நீங்கள் சில மதிப்புகளைக் கண்டுபிடிக்கலாம் அவை சைனுசாய்டு மற்றும் பேஸர் கணக்கீட்டில் முக்கியமானவை இந்த மதிப்புகள் என்ன ஒன்று சைன் ஒமேகா t பிளஸ் 180 டிகிரி அதன் மதிப்பு என்ன க்குச் சமம் இதேபோல் மதிப்பைக் கண்டுபிடிக்க உங்களிடம் கேட்டால் வெளியீடு அப்படியே இருக்கும்அதாவது இப்போது என்ன அது மீண்டும் மைனஸ் எனவே இங்கேயும்மீண்டும்கண்டுபிடிக்கும்படி கேட்டால்வெளியீடு அப்படியே இருக்கும் அதாவது இதேபோல் எனும்போது வெளியீடு என்னவாக இருக்கும்என்பதைக் கண்டுபிடிக்க உங்களிடம் கேட்டால் அது ஆக இருக்கும் இப்போது பிளஸுக்கு பதிலாக மதிப்பைக் கண்டுபிடி என்று சொன்னால் இப்போது இது மைனஸாக மாறும் சரி எனவே இது மைனஸ் என்றால் உங்கள் வெளியீடு ஆக இருக்கும் இப்போதுஇது ஆகிவிடும் இதேபோல் ஆகிவிடும் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் இதன் குறிப்பிட்ட அசல் சூத்திரத்தில் மதிப்புகளை வைப்பதன் மூலம் இந்த மதிப்புகளை சரிபார்க்கலாம் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் யை வைக்கலாம் நீங்கள் A ஐ க்கு மாற்றலாம் மற்றும் B ஐ 180 டிகிரி அல்லது 90 டிகிரிக்குமாற்றலாம் எதுவாக இருந்தாலும் இந்த வெளிப்பாடுகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இவை மிகவும் முக்கியமானவை ஏனென்றால் நீங்கள் சைனுசாய்டுகளின் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது அவற்றைப் பயன்படுத்துவீர்கள் நீங்கள் சைனுசாய்டுகளை சைனிலிருந்து கொசைனுக்கு மாற்ற விரும்பினால் அல்லது ஃபேசரின் மதிப்பைக் கண்டுபிடிக்க விரும்பினால் அதை நாம் அடுத்த சில ஸ்லைடுகளில் விவாதிப்போம் இப்போது சைனுசாய்டு என்ற கருத்தை நீங்கள் நன்கு புரிந்துகொள்ள சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் ஒரு சைனுசாய்டின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இப்போது இதை உடன் எளிதாக ஒப்பிடலாம் எனவே இரண்டு வெளிப்பாடுகளையும் ஒப்பிடும்போது Vm என்பது 12 வோல்ட்டுகளைத் தவிர வேறில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏனெனில் V வோல்ட்டுகளில் அளவிடப்படுகிறது பின்னர் ஃபேஸ் ஆங்கிள் என்ன ஃபேஸ் ஆங்கிள் 10 டிகிரி நேர்மறையாக இருக்கும் இப்போது ஆங்குலர் ஃப்ரீக்யுண்சி அதாவது வினாடிக்கு 50 ரேடியன்கள் கிடைக்கும் எனவே கால அளவு ஆக இருக்கும் அது 0 1257 வினாடியாக இருக்கும் ஃப்ரீக்யுண்சி கால அளவுக்கு நேர்மாறாக இருக்கும் எனவே நீங்கள் 7 958 ஹெர்ட்ஸைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் என்று இரண்டு வோல்டேஜ் சிக்னல்களுக்கு மற்றும்இடையே ஃபேஸ் ஆங்கிளை கணக்கிட கேட்டால்இப்போது இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்க்க அவை இரண்டும் சைனாகவோ அல்லது கொசைனாகவோ இருக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்கிறோம் சைனை கொசைனாக மாற்றுவதன் மூலம் ஃபேஸ் ஆங்கிளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்த சில ட்ரிக்னோமெட்ரிக் செயல்பாடுகளின் உதவியுடன் மைனஸ் அடையாளத்தை நேர்மறையான அடையாளமாக மாற்ற வேண்டும் எனவே நாம் சொல்ல முடியும் என்பது என மாற்றப்பட முடியும் ஏனெனில் என மாறும்அத்துடன்மேலும் என மாறும் எனவே இந்த விஷயத்தில் இரண்டு விதமான சாத்தியங்கள் உள்ளன ஒன்று க்குச் சமம் அதேபோல் ஏனெனில் இது பிளஸ் அல்லது மைனஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் வெளியீடு அந்த ஆங்கிள் கொசைனின் மைனஸாக இருக்கும் எனவே இரண்டு நிகழ்வுகளையும் எடுத்து வருகிறோம் இரண்டு நிகழ்வுகளிலும் ஒரே வெளியீட்டைப் பெறுவோம் என்று நியாயப்படுத்துவோம் இப்போது ஆக உள்ளதுஅது நாம் மதிப்பைக் காஸ் மூலம் கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம்அதனால் நாம் என்று சொல்ல முடியும் முந்தைய ஸ்லைடில் இதைத்தான் பார்த்தோம் இப்போது நீங்கள் இந்த மதிப்பைப் பயன்படுத்தினால் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடு என மாறும் எனவே இந்த வழியில் நீங்கள் இரண்டாவது வோல்டேஜ் சிக்னலை சைனிலிருந்து கொசைனுக்கு மாற்றுகிறீர்கள் எனவே ஆக கிடைத்தது ஏனெனில் 50 180 மதிப்பு இறுதியாக 130 ஆக மாறும் இது 230 ஆகவும் இருக்கலாம் எனவே இவை இரண்டு சிக்னல்கள் அவற்றை நாம் கணக்கிட்டுள்ளோம் இப்போதுநீங்கள் வெறுமனே என எழுதலாம்ஏனெனில் அது 10 90 எனவே அது 100 ஆக மாறும் இந்த மதிப்பை 130 30 என மாற்றலாம் இதன் மூலம் நீங்கள் இரண்டையும் எளிதாக ஒப்பிடலாம் இதேபோல் நீங்கள் 50t 100 ஐ 50t 100360 என்றும் எழுதலாம் 360 டிகிரி ஒன்றுமில்லை தான் ஒரு கால சிக்னலாக இருப்பதால் நீங்கள் இறுதியில் அதே சிக்னலைப் பெறுவீர்கள் எனவே அந்த குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம் 360 டிகிரி சேர்க்கிறோம் இறுதியாக பெறுகிறோம் எனவே இப்போது நீங்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டால் ஐ விட 30 முன்னதாக இருக்கும் எனவேஆங்கிள் இருந்து ஆங்கிள் ஐக் கழித்தால்30 டிகிரியாக இருக்கும் இதேபோல் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் நீங்கள் இரண்டையும் மீண்டும் ஒப்பிட்டுப் பார்த்தால் மைனஸ் இன் ஆங்கிள் 30 டிகிரிக்கு சமம் என்பதைநீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எனவே இல் அது பிளஸ் 180 டிகிரி அல்லது மைனஸ் 180 டிகிரி ஆக இருந்தால் அதே பதில்களைப் பெறுவோம் இதேபோன்ற பயிற்சியை காஸை சைனாக மாற்றுவதற்காக செய்ய முடியும் மேலும் அவை வோல்டேஜ் உடன் ஒப்பிடுகின்றன எனவே இதை நீங்கள் ஒரு பயிற்சியாக செய்யலாம் இப்போது ஃபேஸர் எனப்படும் மற்றொரு கருத்துக்கு வருவோம் ஏனென்றால் சைனுசாய்டுகள் எளிதில் ஃபேஸரின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்றன அவை சைன் மற்றும் கொசைன் செயல்பாடுகளில் வேலை செய்வதை விட மிகவும் வசதியானவை எனவே ஃபேஸரை எவ்வாறு வரையறுப்போம் ஃபேஸர் என்பது சைனுசாய்டின் ஆம்ப்ளிட்யூட் மற்றும் ஃபேஸ் ஐக் குறிக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் எண் எனவே காம்ப்ளெக்ஸ் எண்ணை வரையறுக்கும்படி கேட்டால் நீங்கள் என்ன எழுதுவீர்கள் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் எண்ணை என எழுதுவீர்கள் எனவே j என்பது ஒரு ஆபரேட்டராகும் இது மதிப்பைக் கொண்டுள்ளது இது ஒரு குறிப்பிட்ட மதிப்புடன் இணைக்கப்படும்போது இந்த குறிப்பிட்ட மதிப்பு கற்பனையாக மாறும் என்று கூறுகிறது எனவே இது அடிப்படையில் காம்ப்ளெக்ஸ் எண் z இன் செவ்வக வடிவமாகும் அதே z ஐ போலார் கோஆர்டினேட்ஸ் அல்லது அதிவேக வடிவத்திலோ வெளிப்படுத்தலாம் அதாவது z என்பது வெறுமனே என வெளிப்படுத்தப்படலாம் ஆனால் அது தவிர ஒன்றுமில்லை இப்போது என்பது ஆய்லர் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆய்லர் சூத்திரம் ஃபேஸர் வரையறைக்கு மிகவும் முக்கியமானது எனவே இதை பல்வேறு ஃபேஸர் கணக்கீடுகளில் அடிக்கடி பயன்படுத்துவோம்

எனவே நீங்கள் இதை சிதைத்தால் அது மீண்டும் x எதுவுமில்லை ஆனால் மற்றும் y எதுவும் இல்லை எனவே இந்த வடிவத்தில் r என்பது z இன் அளவு என்று கருதப்படுகிறதுமற்றும் காம்ப்ளெக்ஸ் எண் z இன் ஃபேஸ் மாகும் இப்போது ஐ இன் உண்மையான பகுதியாக குறிப்பிடலாம்மற்றும் ஐ இன் கற்பனையான பகுதியாக குறிப்பிடலாம் எனவே ஒவ்வொரு பிரதிநிதித்துவமும் வழக்கமாக பயன்பாட்டின் எளிமைக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதாவது நீங்கள் காம்ப்ளெக்ஸ் எண்ணின் செவ்வக வடிவத்தை அல்லது காம்ப்ளெக்ஸ் எண் பிரதிநிதித்துவத்தின் அதிவேக வடிவமான துருவ வடிவத்தைப் பயன்படுத்துவீர்கள் இப்போது நீங்கள் இரண்டு காம்ப்ளெக்ஸ் எண்களைச் சேர்க்க அல்லது கழிக்க விரும்பினால் செவ்வக வடிவத்துடன் செல்வது நல்லது அல்லது நீங்கள் பெருக்கல் மற்றும் வகுத்தலைச் செய்ய விரும்பினால் துருவ வடிவத்தில் செல்வது நல்லது எனவே ஃபேஸரை ஒரு வடிவத்திலிருந்து மற்ற வடிவத்திற்கு மாற்ற முடியும் என்ற செவ்வக வடிவம் வழங்கப்பட்டால் மற்றும் காம்ப்ளெக்ஸ் எண்ணின் ஃபேஸ் ஆங்கிள் ஆக இருக்கும் இதேபோல் நீங்கள் துருவத்தை செவ்வகமாக மாற்ற விரும்பினால் இப்போது நீங்கள் ஃபேஸர் வடிவத்தில் சைனுசாய்டை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவீர்கள் ஏனெனில் இது சர்க்யூட் பகுப்பாய்வில் மிக முக்கியமான பணியாகும் என்பது இன் உண்மை பகுதி இன் கற்பனை பகுதிக்குச் சமமாக இருக்கும் இதை நாம் ஒரு கொடுக்கப்பட்ட சைனுசாய்ட் க்குப் பயன்படுத்தி ஃபேஸர் வடிவத்திற்கு மாற்றுவோம் எனவே நீங்கள் என எழுதினால் என்ன நடக்கும் இன் உண்மை பகுதிக்குச் சமம்என்று உங்களுக்குத் தெரியும் அதே வெளிப்பாட்டை நாம் என எழுதலாம் எனவே என மாறும் எனவே இந்த வெளிப்பாட்டை என எழுதுகிறோம் வேறு ஒன்றும் இல்லை எனவே அது சைனசாய்டின் ஃபாசர் பிரதிநிதித்துவத்தைத் தவிர வேறில்லை எனவே குறுகிய வடிவத்தில் இவ்வாறு எழுதுகிறோம் எனவேஸ்லைடில் நீங்கள் காணும்இந்த சைனூசாய்டின் பேஸர் பிரதிநிதித்துவம் ஆகும் ஃபேஸர் என்பது அளவு மற்றும் சைனுசாய்டின் ஃபேஸ் த்தின் காம்ப்ளெக்ஸ் பிரதிநிதித்துவம் என்று நீங்கள் கூறலாம் இங்கே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு முக்கியமான சொல் என்றாலும் நாங்கள் அதை வெளிப்படையாகக் குறிப்பிடவில்லை ஏனெனில் ஃபேஸர் குறியீட்டில் நாம் எப்போதும் இந்த குறிப்பிட்ட சொல்லை நேரம் மாறுபடும் கூறுகளாகவே பார்க்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட கூறுகளை எளிமைக்காக கைவிடுகிறோம் ஆனால் நீங்கள் ஃபேஸர் செய்யும் போது இந்த சொல் எப்போதும் இருக்கும் என்பதையும் ஃபேஸரின் ஃப்ரீக்யுண்சி இருக்கும் என்பதையும் நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது சைனுசாய்டுடன் தொடர்புடைய ஃபேஸரைப் பெறுவதற்கு நாம் முதலில் சைனுசாய்டை கொசைன் வடிவத்தில் வெளிப்படுத்துகிறோம் எனவே இதுவும் மிக முக்கியமான விடயமாகும் ஏனென்றால் நீங்கள் சைனுசாய்டை ஃபேஸர் சொற்களில் முன்வைக்க விரும்பும் போதெல்லாம் அதை முதலில் கொசைன் வடிவமாக மாற்ற வேண்டும் கொசைன் ஏன் உருவாகிறது ஏனெனில் இது ஆய்லர் வெளிப்பாட்டின் உண்மையான பகுதி நேரக் காரணி அகற்றப்படும்போது காம்ப்ளெக்ஸ் எண்ணின் உண்மையான பகுதியாக சைனுசாய்டு எழுதப்படலாம் என்பதை இது உறுதி செய்யும் எஞ்சியிருப்பது அந்த சைனுசாய்டுடன் தொடர்புடைய ஃபேஸர் ஆகும் எனவே சுருக்கமாக ஐ கால களத்தில் எழுதப்பட்டசிக்னல்யைஃபேஸர் களமாக மாற்ற எடுத்துக்கொள் வேண்டியது மற்றும் ஆங்கிள் என்று நாம் சொல்லமுடியும் எனவே வெறுமனே நீங்கள் என்பது சைனுசாய்டை ஃபேஸர் களமாக மாற்றுவதைக்காணலாம் இப்போது நீங்கள் வரைபட பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் இரண்டு ஃபேஸர்களை எடுத்துக்கொண்டால் அதனால் எப்படி நீங்கள் வரைபட பிரதிநிதித்துவம் செய்யும் நீங்கள் உண்மையான அச்சு கற்பனைக் அச்சு எடுத்துக் கொண்டு யை வரைக உண்மையான அச்சைப் பொருத்து ஆங்கிள் உள்ளதுமற்றும் கரண்ட் உண்மையான அச்சைப் பொருத்து ஆங்கிள் உள்ளது எனவே கரண்ட் பின்தங்கியிருக்கும்போதுவோல்டேஜ் ஃபேஸர் முன்னிலை வகிக்கிறது இப்போது நீங்கள் நேரத்தைப் பொறுத்தவரை பார்த்தால் நிலையான பரப்பைப் பொருத்து இரண்டும் சுழலும் அதுதான் உண்மை மற்றும் கற்பனை அச்சு பரப்பு ஏனென்றால் ஐ கைவிட்டோம் ஆனால் இறுதியில் இரண்டு ஃபேஸரும் சட்டத்தில் சுழன்று நிலையான ஆங்குலர் ஃப்ரீக்யுண்சி ஐக் கொண்டிருக்கும் அவை எப்போதும் ஒன்றுக்கொன்று மாறாமல் இருக்கும் ஆனால் ஒரு முழுமையான பகுதியாக சுழலும் எனவே எளிமைக்காக நாம் ஃபேஸருக்கான ஒமேகாவைக் குறிக்கவில்லை ஏனெனில் அது புரிந்து கொள்ளப்படுவதாகத் தெரிகிறது மேலும் வோல்டேஜ் ஐயும் கரண்ட் ஐயும் ஒரு ஃபேஸராகக் குறிக்கிறோம் இப்போது நீங்கள் கால களம் மற்றும் ஃபேஸர் களம் போன்ற இரு களங்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் ஐ என எழுதலாம் ஏன் 90 டிகிரி வருகிறது ஏனென்றால் இது சைன் பகுதிகளில் இருப்பதால் நீங்கள் அவற்றை கொசைன் பகுதிகளாக மாற்ற வேண்டும் பின்னர் நீங்கள் பெறுவீர்கள் இதேபோல்என்பது ஆக இருக்கும் என்பது ஆக இருக்கும் ஏனென்றால் ஃபேஸர் களத்திற்கு மாறுவதற்கு முன்னர் சைனை ஒரு கோசைனாக மாற்ற வேண்டும் இப்போது முடிப்பதற்கு முன் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் சைனுசாய்டை ஒரு ஃபேஸராகமாற்றும்படி கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் அதை நிலையான சைனுசாய்டுடன் ஒப்பிடுவீர்கள் பின்னர் நீங்கள் ஃபேஸர் காலப்பகுதியில் ஆம்ப்ளிட்யூட் மற்றும் ஃபேஸ் ஆங்கிள் ஆக குறிப்பிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வீர்கள் எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் ஆம்ப்ளிட்யூட் 6 ஃபேஸ் ஆங்கிள் மைனஸ் 10 டிகிரி எனவேகொடுக்கப்பட்ட சைனுசாய்டின் ஒரு ஃபேஸர் பிரதிநிதித்துவமாக ஆம்பியரை எழுதுவோம் இப்போது நீங்கள் என்பதற்கானஃபேஸர் மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அதை ஒரு நிலையான கொசைனாக மாற்ற வேண்டும் இப்போது ட்ரிக்னோமெட்ரிக் அடையாளத்தைப் பயன்படுத்தி இந்த சூத்திரத்தை இங்கே பயன்படுத்துவீர்கள் இதை கொசைனாக மாற்றுவீர்கள் பின்னர் அது என மாறும் எனவே இப்போது நீங்கள் ஃபேஸர் சொற்களில் எழுதுவீர்கள் ஃபேஸர் சொற்களில் இந்த சைனுசாய்டின் மதிப்பு டிகிரி வோல்ட் ஆகும் இப்போது நீங்கள் ஒரு ஃபேஸரை சைனுசாய்டாக மாற்றும்படி கேட்டால் என்ன செய்வீர்கள் நீங்கள் முதலில் செவ்வக என்னவென்று பார்க்க வேண்டும் ஏனெனில் இது செவ்வக வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் ஆய்லர் வடிவமாக அல்லது துருவ வடிவமாக மாற்றலாம் எனவே அளவு என்னவாகும் என மாறும் x y இந்த இரண்டு சொற்களும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே 5 ஆக மாறும் பின்னர் ஆங்கிள் தீட்டா எனவே அது ஆக மாறும் அது என்று வரும் எனவே நீங்கள் வெறுமனே ஃபேஸர் வடிவத்தில் எழுதலாம் கரண்ட் இப்போது ஃபேஸரை சைனுசாய்டாக மாற்றுவது மிகவும் எளிதானது நீங்கள் வெறுமனே இந்த மதிப்பை ஆம்ப்ளிட்யூட்க்கு பதிலாக வைக்க வேண்டும் இதை ஃபேஸ் ஆங்கிள் மாக வைக்க வேண்டும் எனவே இறுதியாக Aஆக மாறும் எனவே இதன் மூலம் நாம் இன்றைய அமர்வை முடிக்கிறோம் மிக்க நன்றி